நம் பாடத்திட்டத்தின் அடுத்த பகுதியில் கோப்பு முறைமை மற்றும் மாஸ் ஸ்டோரேஜ் குறித்து விவாதிப்போம் மெயின் மெமரி திறன் குறைவாக உள்ளது என்பதை அறிவீர்கள் அவை இயங்கும் போது பல ப்ரோக்ராம்கள் உள்ளன எனவே விர்ச்சுவல் மெமரியைப் பயன்படுத்த வேண்டும் மேலும் டிஸ்க் அதன் ஒரு பகுதியாக மாறும் தவிர இந்த ப்ரோக்ராம் குறியீடு அவற்றின் தொகுக்கப்பட்ட பதிப்புகள் டேட்டா பேஸ்கள் மற்றும் பல தகவல்களை சேமிக்க வேண்டும் மேலும் பயன்பாடு சரியாக இயங்குவதற்கு அவை கணினி அமைப்பில் சேமிக்கப்பட வேண்டும் அந்த தகவல்களை எவ்வாறு சேமிக்கப் போகிறீர்கள் செகண்டரி ஸ்டோரேஜ் ஒரு மேக்னெட்டிக் டிவைஸ் அல்லது ஆப்டிகல் டிவைஸ் இருப்பதை அறிவோம் எனவே அவை சேமிகண்டக்டர் மெமரியுடன் ஒப்பிடும்போது மிகவும் மெதுவாக இருக்கும் ஆகவே மெயின் மெமரியில் இருந்து செகண்டரி ஸ்டோரேஜ்ற்குச் செல்லும்போது குறைந்தபட்சம் ஒரு பெரிய வேக இடைவெளி உள்ளது ஆனால் திறன் வாரியான செகண்டரி மெமரி மெயின் மெமரியுடன் ஒப்பிடும்போது மிகப் பெரிய திறனைப் பெற்றுள்ளது எனவே திறன் வாரியாக இது மேம்படுகிறது ஆனால் அணுகல் நேரம் மிகவும் அதிகமாக உள்ளது மெயின் மெமரி மற்றும் செகண்டரி மெமரிக்கு இடையில் இந்த நேர இடைவெளி இருக்கும் வகையில் இந்த செகண்டரி மெமரியை ஒழுங்கமைக்க வேண்டும் இதனால் அது ஓரளவிற்கு குறைகிறது மற்றும் செகண்டரி மெமரியில் கோப்புகள் தேடல் திறமையாகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட கோப்பை மிக எளிதாக கண்டுபிடிக்க முடியும் இல்லையெனில் ஒரு பெரிய செகண்டரி ஸ்டோரேஜ் கிடைத்துள்ளது மற்றும் கோப்புகள் அனைத்தும் அன்றாட வாழ்க்கையைப் போலவே சிதறிக்கிடக்கின்றன மேலும் தகவல்களை சரியான முறையில் ஒழுங்கமைக்கிறோம் இதனால் ஒரு குறிப்பிட்ட வகுப்பு தகவல் தேவைப்படும்போது ஒரு குறிப்பிட்ட அல்மிராவுக்குச் செல்கிறோம் அல்லது தொடர்புடைய ஆவணங்களைக் கண்டுபிடிக்க குறிப்பிட்ட அலமாரியில் இருக்கலாம் எனவே தகவல்களைக் கொண்ட பக்கத்தில் தகவல் இருந்தாலும் கற்பனை செய்யக்கூடிய எல்லா இடங்களிலும் அவை சிதறடிக்கப்பட்டுள்ளன அந்த தகவலைக் கண்டுபிடிப்பது மிகவும் கடினம் எனவே பாடத்தின் இந்த பகுதியில் கோப்பு முறைமை மற்றும் இந்த மாஸ் ஸ்டோரேஜ் அமைப்பு ஆகியவற்றை ஆராய்வோம் முதலில் செகண்டரி ஸ்டோரேஜ் அமைப்பு பின்னர் சேமிப்பக வரிசைமுறை பின்னர் டிஸ்க்ன் கட்டமைப்பைப் பார்ப்போம் எனவே செகண்டரி ஸ்டோரேஜை பொருத்தவரை பெரும்பாலும் டிஸ்க் சேமிப்பிடத்தைப் பற்றிப் பேசுவோம் ஏனெனில் இது இப்போது இந்த கணினி அமைப்புகள் கொண்டிருக்கும் தரநிலையானது நிச்சயமாக டேப் போன்ற செகண்டரி ஸ்டோரேஜின் பிற வடிவங்களும் உள்ளன மேலும் யூ பி களும் உள்ளன ஆனால் முதன்மையாக டிஸ்க் கட்டமைப்பைப் பற்றி பேசுவோம் இப்போது ஒரு செயல்முறையைப் போலவே ஒரு செயல்முறையைச் செயல்படுத்தும்போது பல மெமரி குறிப்புகளை உருவாக்க முடியும் இதேபோல் ஒரு செயல்முறை செகண்டரி ஸ்டோரேஜிற்கு பல அணுகல்களைக் கேட்கலாம் இப்போது அந்த அணுகல்களை ஆர்டர் செய்யாவிட்டால் அங்கு அணுகல் முறை சீரற்றதாக இருக்கலாம் ஒருவேளை இருப்பிடத்தில் அமைந்துள்ள தகவல்களை தேடுகிறோம் என்றால் அதன்பிறகு இருப்பிடம் 50 ஐத் தேடுகிறோம் பின்னர் மீண்டும் 30 க்கு வருகிறோம் பின்னர் 200 க்குச் செல்கிறோம் ஆகவே இது போன்ற சீரற்றதாக இருந்தால் செகண்டரி ஸ்டோரேஜ் அணுகல் மெதுவாக எழுதப்படும் ஏனெனில் சிலவற்றைப் ஸ்லைடுகளில் பார்ப்போம் எனவே அது டிஸ்க்ன் பொருத்தமான பகுதிக்கு செல்ல வேண்டும் அந்த வழியில் நேரம் எடுக்கும் எனவே எவ்வாறு அணுகல்களை ஆர்டர் செய்கிறீர்கள் எந்த வரிசையில் அணுகல் கோரிக்கைகளுக்கு சேவை செய்கிறீர்கள் என்பது போன்ற முக்கியமான கருத்து சிக்கலாக மாறும் செகண்டரி ஸ்டோரேஜில் கோப்பு எவ்வாறு ஒழுங்கமைக்கப் போகிறது என்பதை கோப்பு அமைப்பு பின்னர் இந்த கோப்பு அணுகல் மற்றும் பாதுகாப்பு அடிப்படையில் அணுகுவது சில கோப்பகத்தின் மூலமாகவோ அல்லது அது போன்ற சில குறியீட்டு கோப்புகளின் மூலமாகவோ அதை எவ்வாறு அணுகலாம் பல நிறுவனங்கள் அணுகல் முறையை தீர்மானிக்கப்படும் மேலும் ஒரு குறிப்பிட்ட கோப்பை அணுக யார் அனுமதிக்கப்படுகிறார்கள் யார் பாதுகாக்க அனுமதிக்கப்படுகிறார்கள் யார் அதை மாற்ற அனுமதிக்கப்படுகிறார்கள் எனவே அது போன்ற பாதுகாப்பு இப்போது இருக்க வேண்டும் எனவே பல பயனர் அமைப்பைப் பெற்றிருந்தால் டிஸ்க்ல் பல பயனர்களின் கோப்புகள் ஒரே நேரத்தில் வசிக்கும் எனவே அந்த நேரத்தில் உண்மையான பயனர்கள் அல்லது உண்மையான உரிமையாளருக்கு மட்டுமே பொருத்தமான அனுமதி இருக்க வேண்டும் என்பது விரும்பத்தக்கது மற்றவர்கள் ஆப்பரேட்டிங் சிஸ்டமால் செயல்படுத்தப்பட வேண்டியவற்றை மற்றவர்கள் மாற்ற முடியாது கோப்பின் உரிமையாளராக இந்த குறிப்பிட்ட கோப்பை வேறு யார் அணுக முடியும் என்பதை சொல்ல முடியும் மேலும் அந்த வகையில் அந்த பாதுகாப்பு இயக்கப்பட்டிருப்பதை உறுதி செய்வது இயக்க முறைமைகளின் பொறுப்பாகும் மாஸ் ஸ்டோரேஜ் கட்டமைப்பு பின்னர் சேமிப்பக இணைப்புகள் பின்னர் இரண்டாம் நிலை சேமிப்பு IO திட்டமிடல் சேமிப்பு சாதன மேலாண்மை இடமாற்று விண்வெளி மேலாண்மை மற்றும் RAID கட்டமைப்பு பற்றிய கண்ணோட்டத்தை நாங்கள் பார்ப்போம் எனவே இந்த RAID ஐ சற்று பின்னர் பார்ப்போம் இது சில டிஸ்க் கட்டமைப்பின் தேவையற்ற வரிசை எனவே இரண்டு குறிப்பிட்ட வகை மேலாண்மை இருப்பதை காண்கிறீர்கள் ஒன்று பார்த்தால் ஸ்டோரேஜ் டிவைஸ் மேனேஜ்மென்ட் மற்றொன்று ஸ்வாப்பு ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் விர்ச்சுவல் மெமரி பேசும்போது முன்பு விவாதித்தபடி விர்ச்சுவல் மெமரி கருத்துக்கு ஸ்வாப் ஸ்பேஸ் பயன்படுத்தப்படுவதைக் கண்டோம் அது பயன்படுத்தப்படும்போது சேமிப்பக சாதனத்துடன் ஒப்பிடும்போது அணுகல் முறை வேறுபட்டது எனவே பிளாக்கள் அடிப்படையில் அணுகப்பட்ட செகண்டரி ஸ்டோரேஜ் என்பதை அறிவோம் எனவே ஒரு தொகுதி 4k அல்லது 4 கிலோ பைட் டேட்டா என்று சொல்வதற்கு சமமாக இருக்கலாம் எனவே ஒரு அணுகலில் 4 கிலோ பைட் டேட்டாப் பெறலாம் எனவே ஸ்வாப்பு ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட்ற்கு பிளாக் அளவு பெரியதாக இருக்கலாம் அந்த வழக்கில் பிளாக் அளவு 16 கிலோ பைட்டாக இருக்கலாம் எனவே ஒரு அணுகலில் 16 கிலோ பைட் டேட்டாவைப் பெறுவீர்கள் ஏனெனில் ஒரு பேஜ் ஃபால்ட் இருக்கும்போது இடமாற்று இட அணுகல் மிகவும் அடிக்கடி நிகழ்கிறது எனவே இந்த பேஜ் ஃபால்ட்கள் விரைவாக வழங்கப்படுகின்றன இந்த பிளாக் அணுகல் பிளாக் அளவு அதிகரித்துள்ளது அதிக அளவு டேட்டாவைப் பெறுகிறோம் எனவே பேஜ் ஃபால்ட்களின் எண்ணிக்கை குறையும் இந்த தேடலைப் பொறுத்தவரை ஸ்வாப்பு ஸ்பேஸ் மேனேஜ்மென்ட் திறமையாக இல்லை ஆனால் இந்த ஸ்டோரேஜ் டிவைஸ் மேனேஜ்மென்ட் இல் தேடல் மிகவும் திறமையாக இருக்க வேண்டும் டிவைஸ் மேனேஜ்மென்ட் பகுதி தேடல் திறமையாக இருக்க வேண்டும் ஏனென்றால் யாரோ ஒரு குறிப்பிட்ட கோப்பைத் தேடிக்கொண்டிருக்கலாம் அங்கு இடமாற்று இடமில்லை எனவே தகவல் வைக்கப்பட்டுள்ள எந்த மெமரி பிரேம் ஐ அறிவோம் எனவே அது மெமரி பிரேம்களை மட்டுமே தேடுகிறது டிஸ்க் இடத்தில் தன்னிச்சையாக அல்ல இந்த வழியில் சேமிப்பக சாதனத்திலிருந்து இடமாற்றம் செய்ய இந்த மேலாண்மை வேறுபட்டது இப்போது இந்த விவாதத்திற்கு வருவதால் சேமிப்பக வரிசைமுறை கீழ் பக்கத்திலிருந்து இப்போது மேலே சென்றதால் இது கிடைத்துவிட்டது இது மிகக் குறைந்த மட்டத்தில் மேக்னெட்டிக் டேப்க்களை பெற்றிருப்பதை காண்பீர்கள் எனவே இப்போது நிச்சயமாக இந்த மேக்னெட்டிக் டேப்க்கள் பெரிய கணினி மையங்களிலும் அல்லது சில மேக்னெட்டிக் டேப்க்களில் அவை பல மாதங்களாக காப்புப்பிரதியை வைத்திருக்கும் இடங்களிலும் மட்டுமே காண முடியும் ஆனால் அது மேலும் மேலும் வழக்கற்றுப்போகிறது ஆனால் எப்படியிருந்தாலும் இந்த மேக்னெட்டிக் டேப் இது தொகுதி மிக அதிகமாக உள்ளது ஆனால் அணுகல் முறை தொடர்ச்சியானது எனவே இது ஒரு டேப் என்பதால் அவ்வாறு செய்யலாம் டேப்பின் ஒரு முனையிலிருந்து படிக்க ஆரம்பித்து மறு முனையை நோக்கி செல்லலாம் எனவே இங்கிருந்து படிக்கத் தொடங்கினால் இந்த திசையில் மட்டுமே செல்ல முடியும் இந்த தொகுதிகள் என்று தோராயமாக அணுக முடியாது எனவே முதலில் இதை அணுக வேண்டும் பின்னர் இதை அணுக வேண்டும் எனவே வேறு இடத்திற்கு திரும்பி வருவது மிகவும் கடினம் அந்த வழியில் மேக்னெட்டிக் டேப் அளவு மிகப்பெரியது ஆனால் அணுகல் நேரம் மிக மெதுவானது மறுபுறம் அடுத்த உயர் நிலை வரிசைமுறை ஆப்டிகல் டிஸ்க்கள் கிடைத்துள்ளன எனவே அணுகல் நேரம் மேக்னெட்டிக் டேப்பை விட சிறந்தது ஆனால் சேமிப்பு திறன் மேக்னெட்டிக் டேப்பை விட குறைவாக உள்ளது அதற்கு மேல் இந்த மேக்னெட்டிக் டிஸ்க் கிடைத்துள்ளது எனவே இங்கே ஒருவித சீரற்ற தன்மையைப் பெற்றிருக்கலாம் எனவே டிஸ்க் கட்டமைப்பு ரீதியாக இதுபோன்ற டிராக் இருக்கும் அந்த டிராக்களில் இந்த செக்டார்கள் கிடைத்துள்ளன என்பதை புரிந்து கொள்ள முடியும் எனவே டிஸ்க் தொடர்ந்து சுழன்று கொண்டிருப்பதால் ஒரு குறிப்பிட்ட செக்டாரில் இருந்து டேட்டாவை கேட்கலாம் எனவே டிஸ்க்ன் ஒரு சுழற்சியின் மூலமும் முந்தைய பிளாக்கு வரலாம் இது மேக்னெட்டிக் டேப் வகை சாதனத்திற்கு டேப் ரீவைண்டிங் செய்ய முடியாதது மற்றும் இந்த ரீவைண்டிங் என்பது டேப் இயக்கத்தின் திசையை மாற்றுவதாகும் எனவே அதற்கு நிறைய நேரம் தேவைப்படுகிறது எனவே சுழற்சியின் போது மீண்டும் தகவல் குறிப்பிட்ட செக்டாரின் குறிப்பிட்ட பகுதிக்கு வரலாம் எனவே இந்த மேக்னெட்டிக் டேபுடன் ஒப்பிடும்போது இது மிகவும் சீரற்றதாகும் அதற்கு மேல் இந்த நான் வாலடைல் மெமரி அடிப்படையில் ஃபிளாஷ் டிவைஸ்கள் அனைத்தையும் பெற்றுள்ளோம் மீண்டும் ஃபிளாஷ் டிவைஸ்கள் அவை டிஸ்க் உடன் ஒப்பிடும்போது மிக வேகமாக இருக்கின்றன ஆனால் திறன் வாரியாக மீண்டும் இந்த ஃபிளாஷ் குறைவாக உள்ளது ஆகவே இது செகண்டரி ஸ்டோரேஜ் மற்றும் ஆப்டிகல் டிஸ்க் மற்றும் மேக்னெட்டிக் டேப் ஆகும் அவை டெரிடரி ஸ்டோரேஜ் என்று அழைக்கப்படுகின்றன ஏனென்றால் பெரும்பாலான நேரங்களில் டேப்க்களை நகர்த்தும் அமைப்பிலிருந்து காப்புப்பிரதியை எடுத்த பிறகு டேப் அல்லது ஆப்டிகல் டிஸ்கை வெளியே நகர்த்துகிறோம் டிஸ்க் மற்றும் அதை சில சேமிப்பு பகுதியில் வைக்கவும் இது கணினி அமைப்பின் ஒரு பகுதியாக இல்லை அதனால்தான் அவை டெரிடரி ஸ்டோரேஜ் என்று அழைக்கப்படுகின்றன பின்னர் செகண்டரி ஸ்டோரேஜில் கணினி அமைப்பின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன கணினிகளில் உள்ள டிஸ்க் நகலை அணுகியிருந்தாலும் அவை கணினிகளின் ஒரு பகுதியாகவே இருக்கின்றன அதனால்தான் அவை செகண்டரி ஸ்டோரேஜ் என்று அழைக்கப்படுகின்றன CPU நேரடியாக தகவல்களைக் கேட்கலாம் எனவே இந்த மெமரி கேச் மற்றும் CPU ரெஜிஸ்டர்கள் இவை மூன்று முதன்மை நினைவக ஆதாரங்களாகும் அடிப்படையில் முதன்மை சேமிப்பிடமாகும் ஏனென்றால் CPU நேரடியாக செகண்டரி ஸ்டோரேஜ் அல்லது டெரிடரி ஸ்டோரேஜ் உடன் நேரடியாக தொடர்பு கொள்ளவில்லை CPU அணுக விரும்பினால் பேஜ் ஃபால்ட் காரணமாக அல்லது ஒரு பயனர் ப்ரோக்ராமின் சில அணுகல் கோரிக்கை காரணமாக அது மேக்னெட்டிக் டிஸ்கை அணுக வேண்டும் டிஸ்க் செடியூலர் பொதுவாக இந்த டைரக்ட் மெமரி ஆக்சஸ் மற்றும் அந்த குறிப்பிட்ட கொள்கைகள் போன்ற குறிப்பிட்ட பஸ் மாஸ்டர்களின் உதவியை அந்த குறிப்பிட்ட தொகுதிக்கு வந்து தகவல்களைப் பெறுவார் எனவே CPU அங்கு நேரடியாக ஈடுபடவில்லை மறுபுறம் இந்த ஆப்டிக்கில் அணுகல் பெரும்பாலும் கணினி நிர்வாகியால் தீர்மானிக்கப்படுகிறது எனவே முழு அமைப்பின் காப்புப்பிரதியையும் எடுத்து அந்த மேக்னெட்டிக் டேப் அல்லது டெரிடரி ஸ்டோரேஜில் வைப்பார்கள் அந்த வகையில் அதனுடன் தொடர்புடைய நேர அட்டவணையால் முற்றிலும் கட்டுப்படுத்தப்படும் எனவே இது சேமிப்பக வரிசைமுறை வரிசைக்கு மேலே செல்லும்போது அணுகல் நேரம் குறையும் ஆனால் சேமிப்பக திறனும் குறையும் இங்கு காட்டப்படாத விஷயம் என்னவென்றால் இந்த வரிசைக்கு மேலே செல்லும்போது ஒரு பிட்டிற்கான செலவுக்கான செலவும் அதிகரிக்கும் பின்னர் சாதனங்கள் மெதுவாக மாறும் ஆனால் பெர் பிட் காஸ்டிற்கு திறன் வாரியாக இது பெரியது இந்த வகையான சேமிப்பகம் அனைத்தும் கணினி நோக்கத்தில் வெவ்வேறு நோக்கங்களுக்காக தேவைப்படுகின்றன அடுத்து இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ் மூவிங் ஹெட் மெக்கானிசத்தில் கவனம் செலுத்துவோம்ஏனென்றால் இது செயலியுடனான நேரடி தொடர்புகளில் நேரடியாக உள்ளது மற்றும் இந்த இயக்க முறைமை அவற்றின் அணுகலை மேம்படுத்துவதில் முயற்சிக்க வேண்டும் ஆகவே ஹார்ட் டிஸ்க் விஷயத்தில் காப்புப்பிரதியை எப்போது எடுக்க வேண்டும் என்பது கணினி நிர்வாகியால் தீர்மானிக்கப்படுகிறது என்று கூறியது போல இயக்க முறைமைக்கு அதிக பங்கு இல்லை 85 அங்குலத்திலிருந்து 14 அங்குலங்கள் வரை பிளாட்டர்கள் கிடைத்துள்ளன எனவே இது 14 அங்குல விட்டம் மிகப் பெரியதாக இருந்தது பின்னர் பொதுவாக 3 5 அங்குல 2 5 அங்குல மற்றும் 1 8 அங்குலமாகப் பயன்படுத்தப்படுகிறது எனவே வரம்பு ஜிகாபைட் முதல் டெராபைட் வழியாக ஒரு இயக்கிக்கு இது போன்ற பல பிளாட்டர்கள் பெற்றுள்ளோம் எனவே ஒவ்வொரு பிளாட்டரையும் தடங்களின் எண்ணிக்கையாக பிரிக்கப்பட்டுள்ளது இது போன்ற ஒரு பிளாட்டர் கிடைத்திருந்தால் இங்கே சில செறிவான வட்டங்கள் இருப்பதைப் பற்றி சிந்திக்கலாம் அவை ஒவ்வொன்றும் ஒரு டிராக் ஆகும் எனவே தகவல் டிராக்கில் சேமிக்கப்படுகிறது மற்றும் ஒரு டிராக்கானது மேலும் செக்டார்களாக பிரிக்கப்படுகிறது எனவே டிராக்கானது செக்டார் என பிரிக்கப்பட்டுள்ளது இது ஒரு செக்டார் 1 செக்டார் 2 ஆகும் எனவே அது போன்ற செக்டார்கள் கிடைத்துள்ளன இது டிராக்காக இருந்தால் இது பிளாட்டர் எனவே பிளாட்டர் டிராக் ஆக பிரிக்கப்பட்டுள்ளது டிராக்கானது மேலும் செக்டார்களாக பிரிக்கப்படுகிறது இப்போது ரீடு ரைட் ஹெட் கிடைத்துள்ளது எனவே ஒவ்வொரு பிளேட்க்கும் ஒரு முறை குறைந்தபட்சம் ஒரு ரீடு ரைட் ஹெட் உள்ளது எனவே தகவல் டிஸ்க்ன் இருபுறமும் சேமிக்கப்பட்டிருந்தால் இப்போது ஒரு பிளேட்க்கு இதுபோன்ற இரண்டு ரீடு ரைட் ஹெட்கள் இருக்கும் எனவே முழு பிளேட் அசெம்பிளி போன்ற ஒரு சுழல் உள்ளது எனவே அது சுழலக்கூடும் அது சுழலும் போது இந்த டிஸ்க் ரீடு ரைட் ஹெட் ஒரு பாதையில் உள்ள ஒவ்வொரு செக்டார்களுக்கும் இந்த ரீடு ரைட் ஹெட்க்கும் வரும் எனவே அவை பின்னோக்கி அல்லது முன்னோக்கி செல்ல முடியும் இதனால் அது ஒரு குறிப்பிட்ட டிராக்கில் வரக்கூடும் ஒரு குறிப்பிட்ட செக்டாரை நிவர்த்தி செய்ய குறிப்பிட வேண்டியது முதலில் பிளேட் எண் பின்னர் டிராக் எண்ணையும் பின்னர் செக்டார் எண்ணையும் குறிப்பிட வேண்டும் எனவே ஒரு குறிப்பிட்ட செக்டாரைப் பற்றி பேசும்போது குறிப்பிட வேண்டிய மூன்று விஷயங்கள் டேட்டா பரிமாற்றம் எப்போதுமே ஒரு செக்டாரின் அடிப்படையில் இருக்கும் மேலும் செக்டார் அளவு பெரும்பாலும் பிளாக் அளவு அல்லது தேவைப்பட்டால் பிரேம் அளவிற்கு சமமாக செய்யப்படுகிறது டிமாண்ட் பேஜிங் சூழல் அல்லது பேஜர் சூழலின் போது மெமரி பிரேம்கள் பக்கமாக இருப்பதால் அவை சமமாக செய்யப்படுகின்றன எனவே அந்த ஒரு பிளாக் பரிமாற்றம் ஒரு செக்டார் பரிமாற்றத்திற்கு சமமாக இருக்கும் அது ஒரு பக்கத்திற்கு அல்லது மெயின் மெமரியில் ஒரு பிரேமிற்கு சமமாக இருக்கும் பிளேட் எண்ணைக் குறிப்பிட்டால் எந்த பிளேட்ப் பற்றி பேசுகிறோம் என்பது தெரியும் பின்னர் ட்ராக் எண் அதன்படி தொடர்புடைய ரீடு ரைட் ஹெட் பின்னோக்கி அல்லது முன்னோக்கி நகர்ந்து குறிப்பிட்ட டிராக்கில் வரலாம் அதன் பிறகு ஒரு செக்டார் எண் உள்ளது எனவே இந்த செக்டார் எண் அதை டிஸ்க்கு எடுத்துச் செல்லும் செக்டார் ரீடு ரைட் ஹெட் அதிலிருந்து சீரமைக்கப்படும் போன்ற செயல்பாட்டைப் பார்த்தால் ரீடு ரைட் செயல்பாடு இப்போது தொடங்கும் இப்போது நான்கு செக்டார்கள் வைத்து தகவல்களைப் பெற வேண்டும் எனவே இந்த நான்கு செக்டார்களையும் ஒரே டிராக்கில் வைக்கிறேன் அது 1 2 3 மற்றும் 4 ஆகும் இந்த ரீடு ரைட் ஹெட் சீரமைக்கப்படுகிறது செக்டார் 1 உடன் ரீடு முடிந்ததும் அது செக்டார் 2 க்குச் செல்கிறது பின்னர் அது போன்ற செக்டார் 3 க்குச் செல்கிறது இங்கே எண் 234 இருப்பதற்கு பதிலாக எண் 1 உள்ளது எனவே எண் 2 இரண்டாவது பிளேட் இல் எண் 3 மூன்றாவது பிளேட் இல் உள்ளதுஎண் 4 நான்காவது பிளேட் இல் உள்ளது இதனால் ரீடு ரைட் ஹெட் சீரமைப்பு ஒரு ஷாட்டில் செய்யப்படுகிறது பின்னர் இந்த எல்லா தொகுதிகளிலிருந்தும் ஒரே நேரத்தில் படிக்க ஆரம்பிக்கலாம் ஒவ்வொரு டிஸ்க்கும் ஒவ்வொரு செக்டாரின் ஒரு குறிப்பிட்ட டிராக்யை பார்த்தால் ஒவ்வொரு பிளேட் இன் இந்த குறிப்பிட்ட டிராக் T ஒரு சிலிண்டரை உருவாக்குகிறது இது ஒரு சிலிண்டரின் கட்டமைப்பை உருவாக்குகிறது எனவே பிளேட் எண்ணைப் பற்றிப் பேசுவதற்குப் பதிலாக சிலிண்டர் எண்ணை பேசுவோம் இந்த சிலிண்டர் பல டிராக்களுக்கு மேல் விநியோகிக்கப்படுகிறது என்பதையும் செக்டார் எண் இதுபோன்று செய்யப்படும் என்பதையும் நன்கு அறிவோம் எனவே ஒரு குறிப்பிட்ட சிலிண்டருக்கு செக்டார்கள் ஒரு குறிப்பிட்ட சிலிண்டராக எண்ணப்படும் செக்டார்கள் 1 2 3 என பெயரிடப்படும் எனவே இந்த ட்ராக் எண்ணும் தேவையில்லை சிலிண்டர் எண்ணைக் கூறலாம் அதன்படி எந்த சிலிண்டரைப் பற்றி பேசுகிறோம் என்பதையும் அதனுடன் தொடர்புடைய டிராக் எண்ணையும் அறிவோம் இந்த சிலிண்டர் எண் மற்றும் செக்டார் எண் இது பொருத்தமான செக்டாரை அடையாளம் காண முடியும் எனவே இந்த ஹார்ட் டிஸ்க் அமைப்பு இந்த செக்டார்க்கு ஒரு தகவலை சேமித்து வைக்க உதவுகிறது மற்றும் அணுகல் என்பது செக்டார்களின் அடிப்படையில் உள்ளது எனவே ஒரு செக்டார்க்குள் ஒரு பைட்டை அணுக வேண்டியிருந்தாலும் அதற்காக முழுத் செக்டார்யையும் படிக்க வேண்டும் எனவே இந்த செகண்டரி ஸ்டோரேஜின் அமைப்பு இதுதான் எனவே இந்த ஹார்ட் டிஸ்க் டிரைவ்கள் அவை வினாடிக்கு 60 முதல் 250 முறை சுழலும் மற்றும் பரிமாற்ற வீதம் என்பது டிரைவிற்கும் கணினிக்கும் இடையில் டேட்டா பாயும் வீதமாகும் எனவே இது பரிமாற்ற வீதமாகும் இது கணினி மற்றும் இயக்ககத்திற்கு இடையில் டேட்டாவை நகர்த்தக்கூடிய வீதமாகும் நிலைப்படுத்தும் நேரம் அல்லது சீரற்ற அணுகல் நேரம் டிஸ்க்யை விரும்பிய சிலிண்டருக்கு நகர்த்துவதற்கான நேரம் எனவே டிஸ்க் ஹெட் இன் கீழ் விரும்பிய செக்டார் சுழல நேரம் சீக் டைம் என்றும் அழைக்கப்படுகிறது எனவே அது ரொட்டேஷனல் லேடன்சி என்று அழைக்கப்படுகிறது எனவேடிஸ்க் ஹெட் இங்கே இருக்கிறது என்று வைத்துக்கொள்வோம் பின்னர் இந்த குறிப்பிட்ட சிலிண்டரை அணுக வேண்டும் பின்னர் இந்த டிஸ்க் ஹெட் இந்த அளவுக்கு நகர்த்த வேண்டும் அது ஒரு இயந்திர மோட்டார் மற்றும் மின் மோட்டார் மூலம் செய்யப்படுகிறது எனவே அந்த மின் பல்செஸ் வகைகள் வழங்கப்படுகின்றன பின்னர் இந்த ஹெட் நகரும் இந்த ஹெட் டிராக்கில் ஒவ்வொன்றாக நகரும் எனவே டிஸ்க் ஹெட் ஒரு குறிப்பிட்ட டிராக்கில் வர அல்லது ஒரு குறிப்பிட்ட சிலிண்டருக்கு வர சிறிது நேரம் ஆகும் எனவே அந்த வழியில் அந்த நேரத்தை சீக் டைம் என்று அழைக்கப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட சிலிண்டரை அடைய ரீடு ரைட் ஹெட்க்கு தேவையான நேரம் சீக் டைம் என்று அழைக்கப்படுகிறது அதன் பிறகு அது குறிப்பிட்ட சிலிண்டரை அடைந்ததும் இப்போது அது ஒரு குறிப்பிட்ட டிராக்கில் குறிப்பிட்ட செக்டார்க்கு செல்ல வேண்டும் எனவே குறிப்பிட்ட செக்டார்க்குச் செல்வது அதாவது இந்த டிஸ்க் ஐ சுழற்ற வேண்டும் பின்னர் அந்த சுழற்சி குறிப்பிட்ட செக்டார்க்கு ஹெட்யை எடுக்கும் எனவே அந்த நேரம் ரொட்டேஷனல் லேடன்சி என்று அழைக்கப்படுகிறது எனவே அடுத்த ஸ்லைடு விளக்கப்பட்டுள்ளது இந்த தேடல் மற்றும் சுழற்சி செயலற்ற தன்மையைப் பற்றி பேசும்போது டிஸ்க் ஐ விரும்பிய சிலிண்டருக்கு நகர்த்துவதற்கான நேரம் மற்றும் சுழற்சி தாமதம் என்பது விரும்பிய செக்டார் டிஸ்க் ஹெட்க்கு கீழ் சுழல வேண்டிய நேரம் எனவே டிஸ்க் ஹெட் சுழலவில்லை டிஸ்க் ஹெட் சிலிண்டர்களால் முன்னேறுகிறது அல்லது சிலிண்டர்களால் திரும்பி வருகிறது இது ஒரு குறிப்பிட்ட ரீடு ரைட் ஹெட்க்கு சீரமைக்கப்படுகிறது செக்டார் சீரமைக்கப்படுகிறது எனவே டிஸ்க் ஹெட்யுடன் டிஸ்க் மேற்பரப்புடன் தொடர்பு கொள்வதன் விளைவாக ஹெட் விபத்து ஏற்படுகிறது இரண்டிற்கும் இடையே ஒரு சிறிய இடைவெளி உள்ளது பின்னர் சில காந்த தூண்டல் மூலம் இது தொடர்புடைய பிட்களை சேமிக்கிறது எனவே ஹெட் விபத்து ஏற்படக்கூடாது டிஸ்க்குகள் நீக்கக்கூடியவை எனவே ஒரு ஆப்டிகல் டிஸ்க் என்று சொல்லப்பட்டிருந்தால் டிஸ்க் ஐ கணினியிலிருந்து அகற்ற முடியும் எனவே கணினி அமைப்புகளில் உங்களுக்குத் தெரிந்தபடி டிஸ்க் ஐ அகற்றலாம் ஆனால் டிஸ்க் அங்கேயே இருக்கிறது டிஸ்க் இயக்கி அங்கேயே உள்ளது இயக்ககத்திலிருந்து டிஸ்க் சி க்கள் டிவிடி ப்ளூ ரே டிஸ்க்குகள் மேக்னெட்டிக் டேப்க்கள் போன்ற பிற வகையான சேமிப்பக ஊடகங்களை அகற்ற முடியும் ஆனால் அவற்றின் செயல்பாட்டுக் கொள்கை சற்று வித்தியாசமானது எனவே அந்த நோக்கத்திற்காக தொடர்புடைய இலக்கியங்களை பார்க்கலாம் எனவே ஒரு டிஸ்க் இயக்கி எப்படி இருக்கும் இது ரீடு ரைட் ஹெட் அசெம்பிளி எனவே இந்த ரீடு ரைட் ஹெட்க்கு பல்செஸ் வகைகளை வழங்குவதால் அது ஒரு சிலிண்டரிலிருந்து அடுத்த சிலிண்டருக்கு செல்லலாம் எனவே இது இப்படி நகரலாம் மற்றும் இந்த ஹெட் இந்த டிஸ்க் ஐ நகர்த்த முடியும் இதன் விளைவாக தொடர்புடைய செக்டார் ரீடு ரைட் ஹெட்க்கு கீழே வரும் அங்கு இருந்து ரீடு செயல்பாட்டைச் செய்ய முடியும் இது முதல் வணிக டிஸ்க் டிரைவ் எனவே அது 1956 ஐபிஎம் கணினியில் இருந்தது ரேம்டாக் கணினி ஐபிஎம் மாடல் 350 டிஸ்க்குகள் 5 மில்லியன் எழுத்துக்கள் சேர்க்கப்பட்டுள்ளது ஒவ்வொரு கேரக்டரும் 7 பிட் 50 முதல் 24 அங்குல பிளாட்டர் எனவே இது உண்மையில் ஒரு பெரிய தொகை மற்றும் அணுகல் நேரம் ஒரு வினாடி குறைவாகவோ அல்லது சமமாகவோ இருக்கும் இது டிஸ்க் டிரைவ் இது ஒரு பெரிய அமைப்பு ஆனால் இப்போது அளவு குறைந்துவிட்டது எனவே இது மிகச் சிறியதாகிவிட்டது அதை மிக எளிதாக இணைக்கப்பட்ட கணினிகளில் வைத்திருக்க முடியும் இப்போது மேக்னெட்டிக் டிஸ்க்ன் செயல்திறனைத் தீர்மானிக்க முயற்சிக்கிறீர்கள் என்றால் இந்த அணுகல் தாமதம் என்பது சில நேரங்களில் சராசரி அணுகல் நேரம் என்றும் அழைக்கப்படுகிறது இது விரைவான தேடலுக்கான சராசரி தேடல் நேரம் மற்றும் சராசரி தாமத நேரம் எனவே சராசரி தேடும் நேரம் சுமார் 3 மில்லி விநாடி மற்றும் தாமத நேரம் 2 மில்லி விநாடி எனவே இன்று உள்ள மெதுவான டிஸ்க் தேடுகிறீர்கள் என்றால் இது சுமார் 5 மில்லி விநாடி ஆகும் எனவே இது 9 மில்லி விநாடி தேடும் நேரம் மற்றும் 5 56 மில்லி விநாடி சராசரி செயலற்ற நிலை எனவே இது 14 56 மில்லி விநாடி அணுகல் தாமதத்தை உருவாக்குகிறது எனவே சராசரி I O நேரம் என்பது சராசரி அணுகல் நேரம் மற்றும் பரிமாற்றத்திற்கான தொகை பரிமாற்ற வீதத்தால் வகுக்கப்படுவது மற்றும் மாற்றுவதற்கான தொகை மற்றும் ஹெட்க்கு மேல் கட்டுப்படுத்தி போன்ற சில உண்மையான I O செயல்பாட்டை செய்ய விரும்பினால் டிஸ்க் இயக்கி தெரிவிக்கப்பட வேண்டும் இந்த பரிமாற்றத்தை செய்ய விரும்பும் இயக்க முறைமை எனவே அதன்படி அந்த கட்டுப்படுத்திக்கு அதன் சொந்த தாமதம் இருக்கும் எனவே அது கட்டுப்படுத்தி தாமதம் இந்த சராசரி அணுகல் நேரம் மற்றும் தாமத நேரத்தைத் தேடுங்கள் எனவே அந்த மதிப்புகள் உண்மையான டேட்டா பரிமாற்றத்திற்கும் கூடுதலாக வரும் எனவே ரீடு ரைட் ஹெட் குறிப்பிட்ட செக்டார் உடன் இணைந்த பிறகு டேட்டா பரிமாற்றம் ஒரு குறிப்பிட்ட விகிதத்தில் நடைபெறும் எனவே அந்த அளவு மூலம் வகுத்தால் மாற்ற வேண்டிய டேட்டா அளவு அது பரிமாற்ற நேரத்தைக் கொடுக்கும் எனவே அது சராசரி I O நேரம் டிஸ்க்ன் கட்டமைப்பிற்கு வருவது ஆகவே டிஸ்க் இயக்கிகள் முதன்மை சேமிப்பகத்தைப் போலல்லாமல் தருக்க தொகுதிகளின் பெரிய ஒரு பரிமாண வரிசையாகக் குறிப்பிடப்படுகின்றன பைட்டுகள் அல்லது சொற்களின் அடிப்படையில் செகண்டரி ஸ்டோரேஜ் அணுகப்படவில்லை எனவே அதை தொகுதிகளின் அடிப்படையில் அணுகலாம் மற்றும் ஒரு தொகுதி 1 கிலோபைட் 2 கிலோபைட் 4 கிலோபைட்டாக இருக்கலாம் எனவே இது தொகுதி அளவை கணினி வடிவமைப்பாளரால் தீர்மானிக்க முடியும் எனவே டிஸ்க் இயக்கிகள் ஒரு பெரிய தொகுதி ஒரு பரிமாண வரிசை தருக்க தொகுதிகள் மற்றும் குறைந்த நிலை வடிவமைப்பு ஆகியவை இயற்பியல் ஊடகங்களில் தருக்க தொகுதிகளை உருவாக்குகின்றன எனவே ஒரு புதிய டிஸ்க் இயக்கி அல்லது புதிய செகண்டரி ஸ்டோரேஜ் பெறும்போது அதை வடிவமைக்க வேண்டும் என்பதை அறிந்திருக்கலாம் எனவே வடிவமைத்தல் உண்மையில் தருக்க தொகுதிகள் அமைந்துள்ள இந்த தருக்க தொகுதிகளை குறிக்கிறது தருக்க தொகுதிகளின் ஒரு பரிமாண வரிசை தொடர்ச்சியாக டிஸ்க்ன் பிரிவுகளில் பொருத்தப்படுகிறது எனவே ஒரு குறிப்பிட்ட சிலிண்டரைப் பார்க்கும்போது இந்த தொகுதிகள் ஒவ்வொரு சிலிண்டரிலும் ஒவ்வொன்றாக வரிசைப்படுத்தப்படுகின்றன எனவே செக்டார் பூஜ்ஜியம் என்பது வெளிப்புற சிலிண்டரில் முதல் டிராக்கில் முதல் செக்டார் ஆகும் எனவே செக்டார் பூஜ்ஜியம் என்பது வெளிப்புறமான ஒரு வெளிப்புற டிராக் ஆகும் அங்குள்ள முதல் செக்டார் மேப்பிங் அந்த டிராக் வழியாகவும் பின்னர் அந்த சிலிண்டரில் உள்ள மீதமுள்ள டிராக் வழியாகவும் பின்னர் மீதமுள்ள சிலிண்டர்கள் வழியாக வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவும் செல்கிறது எனவே இது ஒரு டிராக் ஆகும் ஒரு குறிப்பிட்ட சிலிண்டரைக் கருத்தில் கொண்டால் இது ஒரு சிலிண்டர் மற்றும் ஒவ்வொரு டிஸ்க்க்கும் இப்போது ஒரு டிராக் கிடைத்துள்ளது இப்போது செக்டார்களாக பிரிக்கப்பட்டுள்ளது இந்த டிராக் இது போன்ற செக்டார் எண்ணிக்கையாக பிரிக்கப்பட்டுள்ளது எனவே செக்டார் 1 2 3 4 5 6 7 8 என்று கூறப்படுகிறது இப்போது இது 9 ஆக இருக்கும் இது 10 11 ஆகும் ஏனெனில் டிஸ்க் ரீடு ரைட் ஹெட் இங்கே வைக்கப்பட்டுள்ளதால் அது தொடர்ச்சியாக தொகுதியைப் படிக்கத் தொடங்குவதைக் காணலாம் எனவே இதைப் படித்தவுடன் ரீடு ரைட் ஹெட் ஏற்கனவே இங்கே உள்ளது அங்கிருந்து இரண்டாவது தொகுதியைப் படிக்க ஆரம்பிக்கலாம் அங்கிருந்து மூன்றாவது தொகுதியைப் படிக்க ஆரம்பிக்கலாம் எனவே டேட்டாகளின் முழு டிராக்கிற்கும் ரீடு ரைட் ஹெட் இன் எந்த அசைவும் தேவையில்லாமல் தொடரலாம் இருப்பினும் இப்போது இந்த டிஸ்க்ல் அடுத்த செக்டார் ஒதுக்கப்பட்டிருந்தால் மீண்டும் ரீடு ரைட் ஹெட் ஐ நகர்த்த வேண்டும் எனவே அது மீண்டும் தேடும் நேரத்தை எடுக்கும் அதற்கு பதிலாக இங்கு அடுத்த செக்டார் ஒதுக்கப்பட்டுள்ளது அல்லது அடுத்த தருக்க தொகுதி ஒதுக்கப்பட்டுள்ளது அல்லது அடுத்த பிளேட்டின் முதல் செக்டார் ஒதுக்கப்பட்டுள்ளது எனவே அந்த வழியில் 9 இங்கே உள்ளது எனவே முதல் டிஸ்க் ரீடு ரைட் ஹெட் இதற்கு 1 என சீரமைக்கப்பட்டபோது இங்கே இந்த ரீடு ரைட் ஹெட் 9 உடன் சீரமைக்கப்பட்டது இது நகரவில்லை எனவே ஒரு முறை 8 வரை படித்திருக்கிறீர்கள் உடனடியாக துறை 9 முதல் படிக்கத் தொடங்கலாம் எனவே தொகுதி 9 முதல் அடுத்த தட்டில் அடுத்த பாதையிலும் அடுத்த பிளேட்டில் அதே சிலிண்டரிலும் வரலாம் அங்கிருந்து படிக்க ஆரம்பிக்கலாம் எனவே மேப்பிங் அந்த பாதையின் வழியாகவும் பின்னர் அந்த சிலிண்டரில் உள்ள மீதமுள்ள பிளேட்டில் வழியாகவும் பின்னர் மீதமுள்ள சிலிண்டர்கள் வழியாக வெளிப்புறத்திலிருந்து உட்புறமாகவும் செல்கிறது என்று இங்கே கூறப்படுகிறது எனவே தர்க்கரீதியான பிசிகல் அட்ரஸ்க்கு எளிதாக இருக்க வேண்டும் ஆரம்ப வடிவமைப்பைச் செய்யும்போது இந்த மோசமான செக்டார்கள் தவிர்க்கப்படுகின்றன மேலும் இவை மோசமான செக்டார்கள் என்று ஒரு அறிவிப்பு வைக்கப்பட்டுள்ளது நிலையான கோண வேகம் வழியாக ஒரு டிராக்கில் நிலையான எண்ணிக்கையிலான செக்டார்கள் இல்லை எனவே இயல்பாகவே ஒரு டிராக்கில் உள்ள செக்டார்களின் எண்ணிக்கை மாறுபடும் ஏனெனில் இந்த உள் டிராக்கின் அளவு சிறியது மற்றும் வெளிப்புற டிராக்கின் அளவு பெரியது எனவே இதன் விளைவாக செக்டார்களின் எண்ணிக்கை டிராக் முழுவதும் மாறுபடும் ஒவ்வொரு செக்டார் 512 பைட் முதல் 4 கிலோபைட் வரை இருக்கும் எனவே அது மாறுபடலாம் மற்றும் இயக்கி செய்யக்கூடிய மிகச்சிறிய I O தொகுதி அடிப்படையில் உள்ளது எனவே தொகுதி அளவு எதுவாக இருந்தாலும் அந்த விகிதத்தில் மட்டுமே அது பரிமாற்றத்தை செய்ய முடியும் எனவே இந்த டிஸ்க் இயக்ககத்தில் அடுத்த வகுப்பில் இந்த விவாதத்துடன் தொடருவோம்